இந்தியாவில் காலனித்துவம் மற்றும் அச்சு பற்றி நமது கலந்துரையாடலை தொடங்குவோம் இந்தியாவிற்கு அச்சிடுவதின் வருகை உண்மையில் ஐரோப்பியர்களின் வருகையுடன் தொடங்குகிறது ஏனெனில் அச்சிடும் இயந்திரங்களை இந்நாட்டிற்கு இறக்குமதி செய்யப்படுவதன் மூலம் கையெழுத்து கலாச்சாரத்தை மாற்றி அவை அச்சு செயல்முறையை துவக்கும் ஆனால் அச்சிடுதல் குறித்த கலந்துரையாடலை தொடங்குவதற்கு முன் நம் காலனித்துவத்தின் முக்கிய கருத்துக்களை புரிந்து கொள்வதில் சிறிது நேரம் செலவிடுவோம் உங்களில் பலருக்கு தெரியும் வரலாறு மற்றும் காலனித்துவத்தின் அடிப்படை கருத்துக்களாக இவை மேலும் சொற்பொழிவு மீண்டும் அதே கருத்தைக் கூறுவது போல் தோன்றலாம் மீதமுள்ளவர்களுக்கு இந்த அடிப்படைகளில் சிலவற்றைப் பார்த்து இந்த குறிப்பிட்ட அடிப்படைக்கருத்தை பற்றி மேலும் புரிந்துகொள்ள சொந்தமாகப் படிக்கலாம் காலனித்துவம் இந்தியாவிற்கு வருகை தந்தது மற்றும் காலனித்துவம் நிறுவுதல் என்பது ஒரு அற்புதமான பயணம் இதனை இந்தியர்களுக்கு ஒரு சுவாரஸ்யமான மகிழ்ச்சி தரக்கூடிய பயணம் என்று கூறமாட்டேன் ஆனால் இது நிச்சயமாக அரசியல் மற்றும் கலாச்சார செயல்முறைகள் ஒன்றாக எவ்வாறு செயல்படுகின்றன என்பது பற்றியும் மற்றும் மற்ற வரலாற்று ஆய்வுகளை போலவே நம்முடைய தற்போதைய யதார்த்தங்களையும் நன்கு புரிந்து கொள்ள உதவுகிறது முதல் கருத்தாக நான் கூற வருவது என்னவென்றால் முதலாளித்துவத்திற்கும் காலனித்துவத்திற்கும் இடையே தொடர்பு உள்ளது காலனித்துவம் முதலாளித்துவத்தின் விளைவு என்று நான் கூறுவது மூலம் நான் சொல்வது என்னவென்றால் உண்மையில் முதலாளித்துவத்தின் வரலாறு இல்லாமல் காலனித்துவ வரலாற்றை புரிந்து கொள்ள முடியாது உண்மையில் நேர்மாறாக காலனித்துவ வரலாற்றைப் புரிந்து கொள்ளாமல் நீங்கள் முதலாளித்துவத்தின் வரலாற்றை முழுமையாகப் புரிந்து கொள்ள இயலாது அதற்காக நமது விதிமுறைகளில் முன்பு பார்த்த படவிளக்க காட்சிக்கு சென்று அதில் முதலாளித்துவத்தின் செயல்முறைகளை விளக்குவதை பார்ப்போம் முதலாளித்துவ உற்பத்தி முறைகள் பெற்றுள்ள சில முக்கிய கூறுகள் என்னவென்று உங்களுக்கு தெரியுமா முதலாளித்துவ வாதி மூலதனத்தைக் கொண்டு வருவார் மூலதனம் ஒரு முக்கியமான ஆதாரமாகும் அடுத்து உழைப்பாளியிடமிருந்து வேலை வாங்கப்படுகிறது அவர் மூலப் பொருளைக் கொண்டு வேலை வேண்டும் மூலப்பொருளை திரட்ட வேண்டும் பொருட்கள் உற்பத்தி செய்யப்படுகிறது சந்தையில் விற்கப்படுகின்றன பின்னர் ஒரு லாபம் உருவாக்கப்படுகிறது இந்த லாபத்தை மூலதனத்தின் வைப்பில் அதாவது கிட்டியில் வைக்கலாம் லாபத்தின் பெரும் பகுதியை மீண்டும் வைக்க வேண்டும் இதன் மூலம் மூலதனத்தின் அதிகரிப்புக்கு வழிவகுக்கும் இப்போது இது ஒரு சுழற்சி முறையை ஏற்படுத்துகிறது இவ்வாறு குறிப்பிட்ட நிறுவனம் லாபத்தை ஈட்ட முடிகிறது ஒருவாறு அதிக மூலதனத்தை நிறுவுகிறது மூலதனத்தை கொண்டு வருகிறது ஆனால் இந்த அதிகரித்த மூலதனம் செயல்பட இரண்டு விஷயங்கள் தேவை ஒன்று மூலப் பொருளுக்கான அணுகல் இப்போது மூலப்பொருட்களுக்கான இந்த அணுகலை நீங்கள் முதன்மை வளங்கள் மூலம் சேகரிக்க வேண்டும் விவசாயம் மூலமாகவோ அல்லது சுரங்கம் மூலமாகவோ சேகரிக்க வேண்டும் பருத்தி சாகுபடி அல்லது சாயம் சாகுபடி செய்ய அல்லது மரக்கட்டைக்கு மூலதனம் வேலை செய்ய அதிக மூலப்பொருள் தேவை ஒரு வரையறுக்கப்பட்ட மூலதனம் ஒரு குறிப்பிட்ட அளவு மூலப் பொருளில் மட்டுமே செயல்படமுடியும் பொருள் உற்பத்தி செய்யப்பட்ட உடன் அது சந்தையில் விற்கப்பட வேண்டும் சந்தையின் அளவும் வளர வேண்டும் அதனால்தான் முதலாளித்துவத்திற்குள் ஒரே தொழிலுக்குள் செயல்படும் முதலாளிகளுக்கு இடையில் போட்டி இருந்தால் ஜவுளித் தொழில் என்று வைத்துக்கொள்வோம் சந்தையில் எப்போதும் ஒரு போட்டி இருக்கும் எனவே முதலாளித்துவம் விரிவடைய முயற்சிக்கும்போது அந்த முதலாளித்துவம் வேறொருவரின் சந்தையை கையகபடுத்துவதன் மூலம் விரிவடைகிறது இப்போது போட்டி உற்சாகம் நல்லது ஏனெனில் இந்த குறிப்பிட்ட விஷயத்தில் இது பொருட்களின் தரத்தை அதிகரிக்கவும் நுகர்வோர் பொருள் வாங்கும் விலைகளை குறைக்கவும் உதவுகிறது இருப்பினும் காலனித்துவம் என்ன செய்கிறது என்றால் அது முதலாளித்துவத்தை வளர்க்கவும் புது சந்தைகளை கைப்பற்றவும் புதிய மூலப் பொருட்களுக்கான மூலங்களை கைப்பற்றவும் செய்கிறது எனவே ஐரோப்பியர்கள் என்ன செய்வார்கள் என்றால் அந்த நிலங்களுக்குச் சென்று அங்கு கூடுதல் மூலப்பொருட்களை அதாவது கூடுதல் பருத்தியை உற்பத்தி செய்வார்கள் அது பெருநகரங்களுக்கு ஐரோப்பாவிற்கு கொண்டுவரப்படுகிறது பத படுத்தப்பட்டு ஜவுளி களுக்கு பணம் செலுத்தப்பட்டு பெரிய உலகளாவிய சந்தைகளில் ஐரோப்பிய நாடுகளுக்கு இடையிலான முதலாளித்துவ போட்டிகளுக்கு வராமலேயே விற்கப்படுகிறது இந்த போட்டிகள் உலகம் முழுவதும் பேரரசு வடிவத்தில் பரவுகின்றன இது உலகெங்கிலும் ஆப்பிரிக்காவிலும் ஆசியாவிலும் அமெரிக்காவிலும் உள்ள இந்த முதலாளித்துவ ஐரோப்பிய நாடுகளுக்கு இடையிலான போர்களுக்கு வழிவகுக்கிறது எனவே முதலாளித்துவம் எவ்வாறு காலனித்துவதோடு ஆழமாக பிணைக்கப்பட்டுள்ளது என்பதை நாம் பார்க்கிறோம் ஏனெனில் முதலாளித்துவம் தன்னை முன்னுக்கு செலுத்துவதற்கு அதற்கு தன்னுடைய பிரதேசத்தை விரிவடைய செய்ய வேண்டும் ஒரு பேரரசை கட்டமைப்பது என்பது ஒரு முக்கியமான பயிற்சியாக அமைகிறது காலனித்துவ வரலாற்றில் அடிமைத்தனத்தை மற்றொரு முக்கியமான விஷயமாக நாம் பார்க்கிறோம் இதை தொழில்துறை புரிந்து கொள்வதற்கு மற்றொரு முக்கியமான அம்சமாக அமைகிறது தனித்துவம் காலனித்துவ சுரண்டல் மற்றும் வர்த்தக அடிமை இவற்றின் பின் புலத்தில் ஐரோப்பாவில் தொழில் புரட்சி அமைகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம் ஐரோப்பாவின் புகழ் பெரிய நகரங்களை உருவாக்குவதற்கு உற்பத்தி செய்த செல்வங்கள் எல்லாம் செலவிடப்படுகிறது இதுவே தெற்கு பகுதி மீது வடக்கு ஆதிக்கம் செலுத்தும் வரலாற்றின் முன்னணியாக அமைகிறது இது தெற்குப் பகுதியின் காலனித்துவ சுரண்டல் முயற்சிகளின் மூலம் அமைகிறது அந்த வகையில் காலனித்துவத்தை என்பது உலகமயமாக்கலின் முதல் கட்டமாக எடுத்துக்கொள்ளலாம் இது முதலாளித்துவச் சுரண்டலின் உலகமயமாக்கல் எனக் கூறலாம் செல்வங்கள் எல்லாம் பெருநகர நாடுகளுக்கு சென்றடைகிறது இவைகளே வரலாற்று கண்ணோட்டம் ஆகவும் இவைகளே ஐரோப்பா மற்றும் பரந்த மேற்கத்திய நாடுகள் கொண்டுள்ள வரலாற்று அனுகூலமாகும் எனவே மேற்கத்திய நாடுகளை ஐரோப்பியர்கள் இடங்களாக புரிந்து கொண்டோமானால் பின்னர் தெற்கத்திய நாடுகளின் மேல் இந்த நாடுகளுக்கு வரலாற்று முன்னணி உள்ளதாக கொள்ளலாம் தெற்கத்திய நாடுகளின் மேல் வரலாற்று அனுகூலமானது வரலாற்றின் மூலம் அமைகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம் இப்போது இது எப்படி கலாச்சார ரீதியாக கட்டமைக்கப்பட்டுள்ளது என்பதை பார்க்கலாம் நாம் பொருளாதார வாதத்தை அரசியல் பொருளாதார நடப்பு அரசியல் நடப்பு இவற்றையெல்லாம் அறிவோம் பொருளாதார விரிவாக்கத்திற்கு முதலாளித்துவ தேவை என்ற அரசியல் விவரத்தை நாம் அறிவோம் உண்மையில் இந்த பெரும்பாலான முயற்சிகள் எல்லாம் ஒரு நிறுவனமாகவே தொடங்கியது இவற்றில் இந்திய நிறுவனம் டச்சு கிழக்கிந்திய நிறுவனம் பிரிட்டிஷ் கிழக்கிந்திய நிறுவனம் இன்னும் பல நிறுவனங்கள் இருந்தன வர்த்தகத்திற்கு என்ன காரணமாக அமைந்தது ஐரோப்பியர்கள் முதல் முறையாக வந்தபோது அவர்கள் வர்த்தகம் செய்வதற்கு அனுமதி கேட்டார்கள் ஆனால் தடையற்ற வர்த்தகம் நடக்கவும் சுரண்டல் செய்ததை தடையற்ற முறையில் செய்யவும் அரசியல் ஆற்றல் வேண்டும் என்பதை அவர்கள் உணர்ந்திருந்தார்கள் ஆதலால் காலனைஸ்ட் இனங்களை அரசியல் அடிமைப்படுத்தும் விஷயத்தினை தொடங்கினர் ஆனால் இதனை கலாச்சார அமைப்பின் மூலம் எவ்வாறு செயல்படுத்தியது நாம் இப்பொழுது புரிந்து கொள்வது என்னவென்றால் நாகரீக பணி மிகைப்படுத்தும் மெட்டா விவரிப்பின் மூலம் காலனித்துவம் கட்டமைக்கப் பட்டுள்ளது இப்பொழுது இந்த மெட்டா விவரிப்பின் இலக்குகள் யார் யாரை நோக்கி இந்த இலக்குகள் குறி வைக்கப்பட்டுள்ளன இரண்டு விதமான பார்வையாளர்கள் இருந்தனர் ஒன்று காலனியர் களுக்கான உள்நாட்டு பார்வையாளர்கள் தங்கள் சொந்த நாட்டிற்குள்ளேயே இருந்தனர் அவர்களின் இந்த காலனிய முயற்சிக்கு ஆதரவு தர தங்கள் மக்களை சமாதானபடுத்த வேண்டியிருந்தது மக்கள் மற்றும் பணம் வழங்குவதன் மூலம் ஆதரவு தெரிவித்தனர் நிறுவனத்தை நிர்வகிக்க மக்கள் தேவை இருந்தது அவர்களுக்கு எழுத்தர்கள் நிர்வாகிகளின் தேவை இருந்தது அவர்களுடைய பேரரசை நிர்வகிப்பதற்கு வீரர்கள் தேவை இருந்தது ஆதலால் அவர்கள் ஈடுபடுவது நேர்மறையான மற்றும் நல்ல முயற்சி அது ஒரு தீய பயிற்சி அல்ல என்பதற்கு அந்த வகையான ஆதரவு தேவைப்பட்டது மற்றொன்று அவர்களின் ஐரோப்பிய சமூகத்திற்குள் எந்தவித பின்னடைவையும் தடுக்க வேண்டியிருந்தது மற்றொரு பார்வையாளர்கள் காலனித்துவவாதிகளே காலனித்துவம் உண்மையில் நல்லது என்பதனை காலனித்துவ வாதிகளுக்கு சொல்ல வேண்டியிருந்தது காலனிய மக்களை சம்மதிக்க வைக்கவும் தங்கள் பேரரசிற்கு ஆதரவும் தர செய்தனர் உண்மையில் பிரிட்டிஷ் மற்றும் காலனித்துவத்தின் பெரும்பகுதி நிர்வாகத்தை நிருவகித்து எல்லா காலனிய போர்களிலும் போராடிய காலனித்துவ வாதிகளை சார்ந்தது நாகரீக பணியின் மெட்டா விவரிப்பு என்ன சிறிது நேரம் அதனை பார்ப்போம் பல்வேறு பயணக் குறிப்புகள் மூலம் இப்போது நாம் ஐரோப்பாவில் காலனித்துவம் அல்லது அச்சு இவற்றின் தாக்கம் பற்றி நமது விரிவுரையில் காண்கிறோம் புதிய உலகத்தை தெரிந்து கொள்வதற்கான அறிவுப்பசி எப்படி இருந்தது மற்றும் இந்த புதிய அறிவு எப்பொழுதும் விஞ்ஞான பூர்வமானது என்பதை நாம் பார்த்தோம் இதில் ஏராளமான பொய்யான அறிவும் இருந்தது நமது விரிவுரையில் விஞ்ஞானரீதியாக சரியான கருத்துகள் மற்றும் கற்பனை தவறான எண்ணங்கள் மற்றும் அனுமானங்களை அடிப்படையாக கொண்ட கருத்துக்களுக்கு இடையே எப்பொழுதும் ஒரு சச்சரவு இருந்தது என்பது குறிப்பிட்டிருந்தோம் எனவே ஐரோப்பியர்கள் இல்லாத நிலங்களை பற்றி பல்வேறு அனுமானங்கள் இருந்தன நீண்ட அனுமானங்கள் பெரும்பாலும் ஐரோப்பிய மற்றும் ஆசிய உலகம் என்று அறியப்பட்ட உலகத்திற்கு வெளியே உள்ளவர்களின் முந்தைய மரபுகளின் மேல் உருவாக்கப்பட்டிருந்தது ஐரோப்பியர்கள் ஐரோப்பியர்கள் அல்லாத மக்களை அசாதாரணமானவர்கள் மனிதர்கள் அல்லாத மனிதர்களுக்கு குறைவானவர்கள் என்று கருதினர் எனவே அவர்களை பயங்கரமானவர்களாக காண்பித்தனர் அதனால் இந்த நிலங்களை மிகவும் கொடூரமான குணாதிசயங்களை கொண்டுள்ளவகைகளாக மிகுந்த கற்பனையோடு தங்கள் புத்தகங்களிலும் பயணக் குறிப்புகளிலும் சித்தரித்தனர் இது மிகவும் முற்காலத்திய பயணக்குறிப்பு ஆகும் எனவே பதினான்காம் நூற்றாண்டில் அச்சு நடைமுறைக்கு வரவில்லை எனவே தொடக்கமாக இவைகள் மரத் துண்டுகளில் செதுக்கப்பட்ட வைகளாக கையெழுத்துப் பிரதிகளில் அச்சிடப்பட்ட உருவங்களாகவும் இருந்திருக்கக்கூடும் எனவே கற்பனைகளில் ஏற்றப்பட்டு இவ்வகையான குழுக்களும் யோசனைகளும் நிகழ்ந்துகொண்டே இருக்கின்றன இந்த ஐரோப்பியர் அல்லாத நிலங்கள் கவர்ச்சியான இடங்களாக எண்ணப்பட்டன எனவே ஜான் மேண்டலின் பயணங்கள் பற்றி கூறும் போது இந்த குறிப்பிட்ட பயணம் குறித்து குறிப்பிடப்பட்டது என்னவென்றால் இந்தியாவில் ஒரு அபூர்வமான மரத்தை வளர்த்தனர் அதன் கிளைகளின் முனைகளில் ஆட்டுக்குட்டிகள் இருந்தன அவைகள் அற்புதமான உயிர்களாகவும் உயிரினங்கள் ஆகவும் இவையாவும் உண்மை போலவே சித்தரிக்கப் பட்டன எல்லோரும் அதை நம்பவில்லை இது ஐரோப்பிய அல்லாத நிலங்களின் ஒட்டுமொத்த அனுமானங்களை இடங்களாக உருவாக்கியது ஐரோப்பாவிலிருந்து வேறுபட்ட இடங்களைப் பற்றி எச்சரிக்கையாக இருக்க வேண்டியிருந்தது ஐரோப்பியர்கள் அல்லாதவர்கள் நரமாமிச வாதிகள் என்ற செய்திகளும் இருந்தன எனவே பல்வேறு வகையான எதிர்மறையான சித்தரிப்புகளும் வந்தவண்ணம் இருந்தன எனவே அவைகள் ஆபத்தான வகைகளாகும் ஒரே மாதிரியாக அமைக்கப்பட்டதாகவும் இருந்தன இம்மாதிரியான கற்பனைகளுக்கு பல்வேறு கோப்புகள் ஊட்டம் கொடுத்தன உண்மையான ஆதாரங்களும் இருந்தன ஆனால் அச்சு வருகை பற்றி நான் மேலே விவாதித்தது போல ஒரு சாதாரண மனிதருக்கு உண்மைக்கும் புனைவு கதைக்கும் வேறுபாடு அறிவது மிகவும் கடினமானதாக இருக்கும் பின்னர் ஐரோப்பியர் அல்லாதவர்கள் ஒழுக்கம் அற்றவர்கள் என்ற விளக்கக்காட்சி இருந்தது கல்விக்கூடங்கள் பாரபட்சம் காட்டவில்லை என்பது முற்றிலும் இல்லை அவர்களுக்கும் பாரபட்சமான எண்ணம் இருந்தது இந்த பாரபட்ச எண்ணம் மிக மிக குறிப்பிட்ட கருப்பொருள்களில் செயல்பட்டது அதனால் ஹரேமீன் விளக்கக்காட்சி கிழக்கு உலகில் ஓரியண்டல் உலகில் இருக்கிறது இந்த ஓரியன்ட் ஒழுக்கம் அற்றதாக வழங்கப்படுகிறது ஐரோப்பியர் அல்லாதவர்கள் சிற்றின்ப உணர்வு உள்ளவர்களாக காட்டப்படுகிறது இது உங்களில் சிலரால் எட்வர்ட் சையத் அவரின் ஓரியன்டலிசம் அதன் அட்டை படமாக அடையாளம் காணப்படலாம் அதில் பாம்பாட்டிகள் நிகழ்ச்சி நடத்துவதாகவும் மற்றும் ஒரு குழுவினர் நிர்வாண சிறுவனின் உடலை பார்ப்பதாகவும் இருக்கும் மற்றும் இதனை பார்க்கும் முழு அனுபவமானது ஒரு சிற்றின்ப உணர்வாக வழங்கப்பட்டிருக்கும் அதாவது கிழக்கத்திய பழக்கத்தின் சில சிற்றின்ப உணர்விற்கு எடுத்துக்காட்டாக அமைந்திருக்கும் மற்றொருபுறம் ஐரோப்பியர்கள் அல்லாதவர்கள் ஒழுக்கம் அற்றவர்களாகவும் நாகரீகம் அற்றவர்களாகவும் காட்டுமிராண்டிகளாகவும் மற்றும் கொடூரமானவர்கள் ஆகவும் காண்பிப்பதன் மூலம் ஐரோப்பியர்கள் நாகரிகமானவர்களாக காண்பிக்கப்படுகின்றனர் ஐரோப்பியர்கள் தங்களை நாகரீக மனிதர்களாக காண்பித்தனர் எனவே நீங்கள் பார்ப்பது ஒரு பிரபலமான வெஸ்புகி தூங்கும் அமெரிக்காவை எழுப்பும் ஓவியம் ஆகும் ஆகவே அமெரிக்கா ஒரு நிர்வாணமாக படுக்கையில் தூங்கும் பெண்ணாக வரையப்பட்டுள்ளது மற்றும் அந்தப் பயணியான அமெரிக்காவை கண்டுபிடித்ததாக சொல்லப்படும் அமெரிகோ வெஸ்புக்கி வந்து அமெரிக்காவை எழுப்புவதாக அமைந்துள்ளது நிச்சயமாக இது மிகவும் ஆணாதிக்க பிம்பம் இது என் உடலின் மீது ஆணாதிக்கத்தின் ஆணாதிக்க கருத்தை பயன்படுத்துகிறது காலனித்துவ நிலங்களின் மேல் காலனிசரின் ஆதிக்கத்திற்கு சான்றாக அமெரிக்கா எழுந்து இந்த புதிய பிரபுத்துவத்தை கவனத்தில் கொள்கிறது அமெரிகோ வெஸ்புசி முழுமையாக ஆடை அணிந்து உள்ளார் அவருக்குப்பின்னால் கப்பலும் ஐரோப்பா தண்ணீருக்கு அப்பாலும் அமைந்துள்ளது இதுவே நிலத்தின் காட்சி ஆகும் இவை யாவும் கற்பனையான படைப்புகள் ஆகும் நிச்சயமாக இது மிகவும் ஆணாதிக்க பிம்பம் இது பெண் உடலின் மீது ஆணாதிக்கத்தின் கருத்தை பயன்படுத்துகிறது காலனித்துவ படுத்தப்பட்ட நிலங்கள் என்று அழைக்கப்படுபவர் ஆதிக்க கருத்தானது அமெரிக்காவில் எழுப்புவது இந்தப் புதிய அதிபதியே கவனத்தில் கொள்கிறது அமெரிகோ வெஸ்புசி முழுமையாக ஆடை அணிந்து உள்ளார் அவருக்குப்பின்னால் கப்பலும் ஐரோப்பா தண்ணீருக்கு அப்பாலும் அமைந்துள்ளது இதுவே நிலத்தின் காட்சி ஆகும் இவை யாவும் கற்பனையான படைப்புகள் ஆகும் இந்த எல்லாவிதமான கருத்துக்களும் நாகரிக பணியின் மிகப்பெரிய உருவத்திற்கு அழைத்துச் செல்கிறது மற்றும் நாகரிக பணிக்குள் உள் நாட்டினர் நாகரீக பணியை எதிர்பார்க்கும் அல்லது நாகரிக பணிக்கு நன்றியோடு இருப்பதான தர்க்கம் உள்ளது அதனால் ஐரோப்பியர்கள் கொண்டு வரப் போகும் அறிவொளிக்கு மரியாதை செலுத்தும் வகையில் மேற்கத்தியர்கள் தங்களுடைய செல்வத்தை பிரிட்டானியாவிற்கு அளிக்கும் ஒரு பிம்பம் உள்ளது நிச்சயமாக ஐரோப்பியர்கள் மற்றும் இருண்ட இனத்திற்கு இடையே வேறுபாட்டை உருவாக்கும் தோல் நிறங்களை நீங்கள் பார்க்கலாம் நீங்கள் அந்தத் தட்டை பார்த்தீர்கள் என்றால் நல்லது மற்றும் கெட்டது வெள்ளை மற்றும் இருண்ட தோல்கள் என்ற சட்டகங்கள் இடையே ஒரு வகையான மூளைவிட்ட இடைவெளி உள்ளது நமக்குத் தெரியும் ஆப்பிரிக்கா ஒரு இருண்ட கண்டம் என்பதும் இருள் என்பது ஆப்பிரிக்காவின் தீமையாகவும் மற்றும் கான்ராட் படித்த நமக்கு ஹாட் ஆப் டார்க் நெஸ் கதையில் கூட்ஸ் மேலும் மேலும் ஆப்பிரிக்காவிற்கு உள்ளே நகரும்போது அவர் தீமைக்கு ஆட்படுகிறார் என்கின்ற கதை தெரியும் எனவே கருப்புக்கும் தீமைக்கும் இடையேயான இந்த தொடர்பு ஐரோப்பியர்கள் அல்லாதவர்களுக்கும் தீமைக்கும் உள்ளது இந்த இனத் தொடர்பு கலாச்சாரத்திற்குள் இருக்கும் ஒரு முக்கியமான கருப்பொருளாக அமைகிறது அந்த காலனித்துவ கலாச்சார விளக்கம் மற்றும் நியாயபடுத்தலும் குறிப்பிட்ட உருவத்தில் வழங்கப்படுகிறது அதாவது ஐரோப்பாவிற்கு கிழக்கத்தியர்கள் நன்றி உடையவர்கள் அதனால் அவர்கள் தங்களுடைய செல்வங்களை தாமே வந்து வழங்குகிறார்கள் ஐரோப்பியர்கள் பல்வேறு இலக்கியங்களில் படிமவியல் உள் இருக்கும் காட்சியில் ஐரோப்பியர்கள் இவ்வுலகின் தலைவர்களாக காண்பிக்க படுகிறார்கள் அவர்கள் மேலே பார்ப்பதாகவும் இந்த முழு உலகத்தின் உண்மையான உரிமையாளர்களாகவும் காண்பிக்க படுகிறார்கள் இங்கு முதலாம் எலிசபெத் மகாராணியின் ஓவியம் உள்ளது இது ஸ்பான்ஸர் ஆர்மதாவை தோற்கடித்த பிறகு உருவாக்கப்பட்டது நீங்கள் அந்த சுவற்றில் பல கப்பல்கள் இருக்கும் இன்னொரு ஓவியத்தையும் பார்க்கலாம் எலிசபெத் தனது வலதுகையை உலக உருண்டையின் மேல் வைத்திருப்பது ஸ்பானிஷ் ஆர்மதாவின் தோல்விக்குப் பிறகு அவர் கொண்ட கட்டுப்பாட்டை காட்டுகிறது அதாவது அட்லாண்டிக் மீதான கட்டுப்பாட்டின் மீதான ஏகாதிபத்திய போர் முடிந்த பிறகு சார் வால்டர் ராலே மார்ஷல் பிரிட்டிஷ் கடற்படை மகாராணியின் கடற்படை ஸ்பானிஷ் ஆர்மதாவை வீழ்த்திய போது பிரிட்டிஷ் பேரரசு கட்டுப்பாடு எடுத்துக்கொண்டு வளர ஆரம்பித்தது ஆகவே இந்தக் கருத்து அதாவது ஐரோப்பிய ஆட்சியாளர்கள் பிரபஞ்சத்தை ஆளுகிறார்கள் மற்றும் அவர்களே பிரபஞ்சத்தின் சரியானதொரு ஆட்சியாளர்கள் என்பதாகும் இந்த நாகரீக பணி என்பது ஒயிட் மேன் பர்டன் என்று சொல்லக்கூடிய வெள்ளை மனிதனின் சுமை என்று கருத்திற்குள் பிணைக்கப்பட்டுள்ளது இது ஒரு வேலை ஆகும் உத்தரவாதம் ஆகவும் கருதப்படுகிறது இது வெள்ளையர்களுக்கு ஒரு சுமையான வேலையாக இருக்கிறது இந்த வெள்ளையர்கள் இதை தாமாக செய்யவில்லை இதை அவர்கள் ஒரு விதமான பணியாக செய்து கொண்டிருக்கிறார்கள் இது மற்ற உலகை நாகரீக படுத்துவதற்கான கிருத்துவர்களாக அனைவரையும் மாற்றுவதற்கான மறுமலர்ச்சியின் அறிவொளியை காண தெய்வீக கட்டளையாக கருதுகிறார்கள் மதச் சார்புள்ள மற்றும் மதச்சார்பற்ற இரண்டு விதமான சிரமங்கள் இருந்தன ஆகவே மதத் தொடர்பான சிரமம் என்னவென்றால் ஐரோப்பியர்களின் சமயப் பரப்பாளர்கள் மறைக்கப்பட்ட இனத்திடம் சென்று இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளை பரப்புதல் மதர் சார்பற்றது என்னவென்றால் அறிவியல் மற்றும் கல்வி அதாவது ஐரோப்பிய காலனி யர்கள் பள்ளிகள் கல்வி நிறுவனங்கள் ரயில்வே மற்றும் சாலை அமைப்பது மற்றும் நவீன நாகரீகத்திற்கான முன்னேற்றங்களை இந்த உலகிற்கு எடுத்துச்செல்வது நாகரிகத்தின் முன்னேற்றம் என்பது உண்மையில் காலனிய நிலங்களை பெருமளவில் சுரண்டுவதற்காக செய்யப்பட்ட ஒன்று ஏனெனில் ரயில்வே மற்றும் சாலைகளில் பல்வேறு பொருட்களையும் மூலப் பொருட்களையும் சுலபமாக பயணிப்பதற்கு உதவி புரிந்தன இந்த வழிகளில் பெரும்பாலானவை துறைமுகங்களுடன் உள்ளகத்தை இணைக்கின்றன நீங்கள் பார்க்கும் காட்சியானது ஒரு குறிப்பிட்ட வகையான சோப்பிற்கான குறிப்பிட்ட விளம்பரம் ஆகும் இது உண்மையில் காலனித்துவ கருத்தை மிகத் தெளிவாக்குகிறது அதாவது அந்த வெள்ளையன் தன் வேலையை செய்துகொண்டிருப்பது அதாவது பார்த்தீர்களேயானால் வலதுகைப் பக்கம் கீழே ஒரு சிறிய காட்சி வெள்ளையன் ஒருவன் பரிதாபமாக அடிபணிந்து கீழே உட்கார்ந்திருக்கும் கருப்பரை ஆசிர்வதிப்பது போல் அமைந்திருக்கிறது இந்த செயல் அவர்கள் கைகளை அழுக்கு செய்வதாகும் இந்த இடங்கள் எல்லாம் அழுக்காக இருக்கிறது ஒரு விஷயம் என்னவென்றால் அதாவது இந்த ஒரு வகையான சோப்பு சுமையை இலகுவாக மாற்றும் அதாவது இந்த நாகரிக பணியில் ஈடுபட்ட பிறகு வெள்ளையர்கள் தங்கள் கைகளை அழுக்கிலிருந்து கழுவி சுத்தம் செய்ய வேண்டும் நிச்சயமாக அறிவியலும் ஐரோப்பியர்களின் இந்த மேன்மை உணர்வு உருவாக்கத்திற்கு துணை புரிந்திருக்கிறது நீங்கள் பார்க்கும் மேலே வலது புறத்தில் இருக்கக்கூடிய ஐரோப்பிய மனிதன் நாகரீகத்தின் உருவகமாக மனித உள்ளத்தின் மிகவும் மேம்படுத்தப்பட்டவராக ஒரு உணர்வு தருகிறது மங்கோலியர்கள் ஆப்பிரிக்கர்கள் ஆசிய இனத்தவர்கள் பரிணாம வரிசையில் கீழே இருக்கிறார்கள் ஐரோப்பிய மனிதன் உண்மையில் உயர்ந்தவனாக இருக்கிறான் காலனித்துவத்தின் இந்த கதை வரலாற்றில் மீண்டும் மீண்டும் வந்தது ஐரோப்பியர்கள் எங்கெல்லாம் சென்றார்களோ அவர்கள் வரலாறுகளை எழுதினார்கள் அந்த நிலங்களின் வரலாறுகளை எழுத முனைந்தார்கள் வரலாறு என்பது நிச்சயமாக உண்மைகளின் தொகுப்பு மற்றும் அந்த உண்மைகளின் விளக்கத்தை கொண்ட ஒரு நவீன அறிவாகும் ஆகவே கருத்தியல் ரீதியாக வரலாறு என்பது சில உண்மைகளின் தொகுப்பை சார்ந்தது ஆகும் அதன் பிறகு விளக்கக்கூடிய விஷயமாக அது இருக்கலாம் உண்மையில் வரலாற்று கல்வி அறிவிற்குள் இந்த விளக்கம் மற்றும் மறு விளக்கக் செயலானது புதிய உண்மைகளை கண்டுபிடிப்பது அல்லது உறுதிப்படுத்தும் உண்மைகள் அல்லது பல்வேறு வாதத்தை உருவாக்க சில உண்மைகளை பொய் என நிரூபிப்பது இவைகளை சார்ந்து இருந்தது இது முற்றிலும் வரலாற்று உண்மையின் படி இல்லாமல் நினைவு கூறுதல் அல்லது கற்பனையை சார்ந்த பழைய காலத்தை பற்றி பேசும் முந்தைய வழிகளை விட வேறுபட்டு இருக்கிறது ஐரோப்பியர்கள் இந்திய வரலாற்றை எழுதிய பொழுது அவர்கள் பொதுவாக இந்திய வரலாற்றை மூன்று காலங்களாக பிரித்தனர் இந்து காலம் இஸ்லாமியர் காலம் மற்றும் பிரிட்டிஷர் காலம் மூன்றாவது காலம் கிறிஸ்தவர்கள் காலம் கிடையாது இப்பொழுது இது மக்களை ஆட்சியாளர்களால் அடையாளப்படுத்தும் ஒருவகையான மேல்கீழ் அணுகுமுறையால் வரலாற்றை எழுதுவது ஆகும் ஆகவே இந்து ஆட்சியாளர்கள் அந்த குறிப்பிட்ட காலத்தில் இருந்த பொழுதும் எல்லா மக்களும் இந்துக்கள் அல்ல புத்த மதத்தைச் சார்ந்தவர்கள் மற்றும் ஜெயின மதத்தை சார்ந்தவர்கள் பெருவாரியான மக்கள் தொகையாக இருந்தார்கள் மற்றும் புத்த மதம் இந்தியாவில் பிறந்தது என்பதனை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் முதல் நூற்றாண்டில் புத்த மதம் மிகப்பெரிய நிலப்பரப்பை ஆக்கிரமித்தது இது இந்த நாட்டில் அதிக பரப்பளவில் பின்பற்றப்பட்டது நிச்சயமாக இஸ்லாமிய காலம் இருந்த பொழுது இந்திய மக்கள் எல்லோரும் இஸ்லாமியர்கள் அல்ல ஆகவே இது ஒரு மேல் கீழ் அணுகுமுறை அது ஆட்சியாளரின் மதத்தை அடையாளப்படுத்துகிறது ஆனால் பிரிட்டிஷார் காலத்தில் அவர்கள் ஆட்சியாளரின் மதத்தை அடையாளப் படுத்த வில்லை மாறாக ஒரு மதசார்பற்ற வரையறையாக அந்த ஆட்சியாளரின் தேசம் அடையாளப்படுத்தப்பட்டது ஆகவே எவ்வாறு இந்த மூன்று காலங்களும் விளக்கப்பட்டிருக்கிறது அவர்கள் இந்த முன் வைக்க முயற்சி செய்யும் கதைகளின் கதை என்ன என்பது முக்கியமல்ல ஏனென்றால் பிரிட்டிஷாரின் வருகை இந்தியாவின் மேல் ஒருவகையான விடுதலைச் சக்தியாக வேலை செய்தது என்பதாகும் இந்தியா இருள் நிலையில் குழப்ப நிலையில் இருந்தது பிரிட்டிஷார் இந்தியாவிற்கு வந்த பொழுது தான் இந்தியா உண்மையில் ஒற்றுமையானது இவ்வகையான பேரரசு கருத்தை முன்வைப்பதற்கு வரைபடம் மிக முக்கியமான வழியாக அமைகிறது ஆகவே பிரிட்டிஷார் கூறுய அந்த வகை இந்தியாவின் ஒற்றுமை காட்சி பிரிட்டிஷார் இந்தியாவிற்கு வருகை தரும் முன் ஐரோப்பியர்கள் இந்தியாவிற்கு வருகை தரும் முன் இருக்கவில்லை மிகுந்த குழப்பம் இருந்தது அந்நேரத்தில் இந்தியர்களுக்கும் இடையே முதிர்ந்த உட்பூசல் இருந்தது ஆக இதுவே துணைக்கண்டத்திற்குள் ஐரோப்பியர்கள் ஆட்சிபுரிய நிலையை ஏற்படுத்தியது ஆனால் இந்திய வரலாற்றைப் பற்றிய இரு போட்டி கருத்துகள் ஓரியண்டலிஸ்ட் மற்றும் ஆங்கிலிசிஸ்ட் அவர்களுக்கு இடையே இருந்தது இப்போது இதனை ஆய்வு செய்யும் நேரம் எனக்கு இல்லை ஆனால் ஓரியண்டலிசம் மற்றும் ஆங்கிலிசிசம் இடையேயான விவாதம் ஐரோப்பாவிற்குள் இருக்கும் பிரிட்டனுக்குள் ரொமான்டிசிசம் மற்றும் கிளாசிசிசம் இடையே இருக்கும் பெரிய விவாதத்தின் ஒரு பகுதி நியோகிளாசிக்கல் அவர்களின் உலகப்பார்வை வேறுவிதமானது ரொமான்டிக்ஸ் உலகத்தைப் பார்ப்பது வித்தியாசமாக இருந்தது அவர்கள் நியோகிளாசிக்கல் பார்வையை விமர்சனம் செய்தார்கள் ஆனால் இந்தியாவிற்குள் பிரிட்டிஷ் காலனித்துவத்தவர்கள் வேலைகளை புரிந்துகொள்வதற்கு ஓரியண்டல் செய்த சில விஷயங்களை நாம் பார்க்கலாம் ஓரியண்டல் மக்களான வில்லியம் ஜோன்ஸ் மற்றும் மாக்ஸ் முல்லர் இவர்கள் செய்த இன்று முக்கியமான புத்தகங்களாக இருக்கின்ற சில முக்கியமான மொழிபெயர்ப்புகள் அவற்றின் எழுத்துப் பிரதிகளை கண்டுபிடித்து அவைகளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து புதிய கல்விக்குக் கொண்டுவந்து எப்படியோ தொலைந்த இந்தியாவின் சிறப்பை வழங்கினர் மற்றொருபுறம் ஜேம்ஸ் மில் போன்ற ஆங்கிலசிஸ்ட் பிரிட்டிஷாரின் வருகைக்கு பின்னரே இந்தியா நாகரீகம் அடைந்து என்றும் பிரிட்டிஷ் இந்தியாவின் வரலாற்றை எழுதினார் உண்மையில் இன்னொரு முக்கியமான நபரையும் நான் குறிப்பிட விரும்புகிறேன் அவர் சார்லஸ் பாபிங்டன் மெக்காலே உங்களில் பல பேர் அவரைப் பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள் அல்லது அவரை பற்றி நீங்கள் மேலும் தெரிந்து கொள்ளலாம் இந்தியாவில் பிரிட்டிஷார் என்ன கல்வித்திட்டம் எடுக்க வேண்டும் என்று அவர் பரிந்துரைக்க முயன்றார் அவர் அதைப் பற்றி வாதிட்டது என்னவென்றால் அது இந்திய புத்தகத்தை சார்ந்ததாக இருப்பதைவிட இங்கிலாந்திலிருந்து பிரிட்டனிலிருந்து உருவாகும் சிறந்த புத்தகத்தை சார்ந்ததாக இருக்க வேண்டும் என்பதாகும் ஏனென்றால் அவர் சொன்னது அவர் பரிந்துரைத்தது என்னவென்றால் இந்திய புத்தகங்களில் நல்லது எதுவும் கிடையாது ஐரோப்பிய இலக்கியத்தின் ஒரு புத்தக அலமாரிக்குள் நுழைவதற்கு கூட தகுதி ஆனவை அல்ல வரலாற்றில் ஆசியாவில் படைக்கப்படும் எல்லா இலக்கியமும் ஒரு அலமாரியில் உள்ள ஐரோப்பிய இலக்கியத்திற்கு நிகராகாது மெக்காலே இந்த வாதத்தை தான் செய்தார் மற்றும் கல்வித்திட்டம் இந்திய புத்தகங்களை பாடத்திட்டத்திற்குள் சேர்க்க வேண்டும் என்ற கருத்தை மறுத்தார் ஆகவே இந்த நோக்கு பார்வைகளுக்குக்கிடையே உள்ள புதுமையை நீங்கள் பார்த்தால் இந்த இரண்டு பார்வைகளும் பிரிட்டிஷார் இந்தியாவை ஆள வேண்டும் என்பதை நியாயப்படுத்துவதற்கு ஒத்துக்கொண்டது இந்தியாவை ஆட்சி புரிவதில் பிரிட்டிஷார் சரியாக இருக்கிறார்கள் இந்தியாவை ஆள்வதில் பிரிட்டிஷாருக்கு ஒரு நோக்கம் உள்ளது எனினும் வந்த நியாயப் படுத்துதல் வேறுபட்டு இருந்தது ஓரியண்டலிஸ்ட் கொடூர இஸ்லாமிய ஆட்சியிலிருந்து இந்தியாவை பிரிட்டிஷார் காப்பாற்றியதாக கருதினர் ஆங்கிலசிஸ்ட் இஸ்லாமிய ஆட்சியை விடுத்து பிரிட்டிஷார் கொடூர காட்டுமிராண்டித் தனத்திலிருந்து காப்பாற்றியதாக கருதினர் ஓரியண்டலிஸ்ட் இந்து காலம் சிறப்பானதாக இருந்தது மற்றும் இஸ்லாமியர்களின் வருகை இந்தியாவை மிகுந்த இருண்ட காலத்திற்கு எடுத்துச் சென்றதாகவும் மற்றும் இதிலிருந்து இந்தியா காப்பாற்றப்பட வேண்டும் இந்துக்கள் உண்மையில் இந்த காட்டுமிராண்டித்தன நிலையிலிருந்து காப்பாற்றப்பட வேண்டும் இஸ்லாமிய ஆட்சி கொண்டுவந்த கொடூர தன்மையிலிருந்து காப்பாற்றப்பட வேண்டும் என்றும் கருதினர் ஆனால் ஆங்கிலசிசம் இதனை மறுத்தது மற்றும் இந்தியாவைப் பற்றி எந்தவிதமான சிறப்பும் இல்லையென்றும் இந்த பிரிட்டிஷார் இந்தியாவை முழுவதுமாக அடிப்படையாக நாகரிகம் செய்கின்றனர் என்றும் மற்றும் அது அவர்களுடைய வேலை என்றும் இந்தியர்கள் தங்களை தாமே ஆட்சி செய்யும் காலம் வரும் வரை பிரிட்டிஷார் அவ்வாறு தொடர்ந்து செய்வார்கள் என்றும் கூறினர் இந்தக் காலனிக்குள் வேறு எந்த நிறுவனத்தின் வழியாக இது போன்ற கருத்துக்கள் எல்லாம் பரவியுள்ளது இந்த நாகரீக பணியின் காரணம் எவ்வாறு இந்தியர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது இதன் மூலமே காலனித்துவம் நியாயப்படுத்தப்படுகிறது மற்றும் இந்தியர்கள் அவர்கள் பிரிட்டிஷ் பேரரசிற்கு துணையாக நிற்க வேண்டும் என்று கருதினார்கள் ஏனென்றால் பிரிட்டிஷார் இந்த நாட்டிற்காக சில நல்ல விஷயங்களை செய்கிறார்கள் முக்கியமாக கல்வித் திட்டத்தை நிறுவி இருக்கிறார்கள் எப்பொழுதெல்லாம் ஒரு குறிப்பிட்ட கருத்தியல் நிறுவுவதற்கு மற்றும் சில அரசியல் சட்டங்களை அமைப்பதற்கு முயற்சி செய்கிறார்களோ அவர்களின் முக்கியமான தலையீட்டில் ஒன்றாக இருப்பது கல்வி திட்டமாகும் ஏனென்றால் கல்வி முறை எப்போதும் இளைஞர்களுடன் கையாள்கிறது உலகத்தைப் பற்றிய கருத்துக்கள் அவர்கள் மனதில் உருவாகின்றன மற்றும் முக்கியமான பொறுப்புகளில் அமரப் போகிறார்கள் நாட்டை ஆளப் போகிறார்கள் இந்த சமுதாயத்தை உருவாக்க உதவிபுரிய போகிறார்கள் என்பதை நினைவில் கொள்ளவேண்டும் ஆகவே ஒரு எதிர்காலத்தை உருவாக்க ஏற்கனவே அமைக்கப்பட்ட எண்ணங்களை கொண்டவர்களின் எண்ணங்களை மாற்ற இயலாது ஆனால் இளைய சமுதாயத்திடம் எண்ணங்களை உருவாக்க முடியும் ஆகவே ஒரு கருத்தியல் நிலையை உருவாக்க அது சமுதாய அமைப்பை மாற்றவும் அரசியல் அனுமானங்கள் இல் தலையிட முயல்கிறது அவர்கள் கல்வி நிறுவனங்களின் மூலம் தலை இடுகிறார்கள் மற்றொன்று சட்டதிட்டம் ஒரு குறிப்பிட்ட வகையான சட்டத்தை உருவாக்கி மற்றும் நீதி காவல்துறை நிர்வாகம் இந்த சட்டங்களை அமல்படுத்தி இந்த சட்டங்கள் மற்றும் மேலாதிக்கத்திற்கு எதிராக ஏதேனும் ஒருவகையான எதிர்ப்பு அல்லது தடுப்பு ஏற்படுமேயானால் அதனை அடக்க உறுதி செய்கிறார்கள் ஆகவே இந்த ஐரோப்பிய மேலாதிக்கத்திற்கு யார் ஒற்று போகவில்லையோ அவர்களை காவல் மற்றும் சட்ட அமைப்பு மூலம் அடக்குகிறார்கள் ஆனால் மிகவும் முக்கியமானது கலாச்சார அமைப்பாகும் புதிய இலக்கியம் இலக்கிய வகைகள் கலைகள் கட்டிட அமைப்புகள் புதினங்கள் கவிதை நாடகம் இவற்றை உருவாக்குவது மக்களை புதிய உலகத்தை கற்பனை செய்வதற்கு வேறுபட்ட உலகில் இருப்பதற்கு அனுமதிக்கிறது இது மாற்று உலகத்தை நம்புவதற்கு அல்லது மாற்று உலகம் என்ன என்பதை கற்பனை செய்வதற்கு அனுமதிக்கிறது ஆகவே காலனித்துவம் இருக்கும் இந்த உலகமே மிகவும் சிறந்தது என்பதை மக்களுக்கு சொல்வதற்கு காலனித்துவம் முயல்கிறது இந்த விரிவுரையின் போது நான் காண்பித்த பல்வேறு காட்சிகள் ஒரு காலனித்துவம் நியாயப்படுத்தி இருக்கிறது இந்த நியாயப்படுத்துதல் பல்வேறு வழிகள் மூலம் காலனிய மக்களுக்கு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதில் கட்டிடக்கலை முக்கிய வழியாக அமைந்தது அதன் வழியாக கட்டிடங்கள் எல்லாம் இயற்கையில் பொதுவானதாகவும் ஆக்கிரமிக்கப்பட்ட பொது இடங்கள் காலனித்துவ மக்களை ஆட்சியாளர்களின் சிறப்பிற்கு ஈர்த்தது தொடர்பு சாதனங்கள் தாள்கள் முக்கியமான பங்கு வகித்தன உலகில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது உலகில் என்ன நடக்கிறது என்பதற்கான குறிப்பிட்ட விளக்கம் ஐரோப்பியர்களின் சரியான ஆட்சியாளர் குறித்த இந்த யோசனையை காலனித்துவவாதி செயல்படுத்துவதில் மிக முக்கியமான ஒரு வழியாகும் நடைமுறைகள் சமூக பழக்கவழக்கங்கள் மற்றும் விழாக்கள் மிக முக்கியமான பங்கைக் கொண்டிருந்தன ஐரோப்பிய சங்கங்கள் ஒரு குறிப்பிட்ட வகையில் செயல்பட்டது அல்லது ஐரோப்பியர்கள் முன்னர் இந்தியர்கள் தினசரி அளவில் அல்லது பெரிய அளவில் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பது செயல்படுத்தப்பட்டது தர்பார்கள் இருந்தன அங்கு பல்வேறு சுதேச அரசுகள் வந்து ஐரோப்பிய ஆட்சியாளருக்கு மரியாதை செலுத்தின கிரீடம் தலைமை தாங்கும் போதெல்லாம் பிரிட்டிஷ் மகுடத்திற்கு மரியாதை செலுத்துகின்றன காலனிய நகரங்கள் குடிமக்கள் வாழிடம் ராணுவ முகாம் மற்றும் கடைத்தெருக்கள் இவைகள் பிரிக்கப்பட்டன நகரத்தின் குறிப்பிட்ட பகுதி ராணுவ முகாமிற்கு எனவும் குறிப்பிட்ட பகுதி உயர்குடி மக்களுக்காகவும் குறிப்பிட்ட பகுதி நிர்வாகத்திற்காக பிரிக்கப்பட்டன ஆகவே எடுத்துக்காட்டாக டெல்லியை பார்த்தீர்களென்றால் லுட்யன்ஸ் டெல்லி இந்தப் பகுதியில் மிகுந்த அதிகாரம் உள்ளதாகவும் இங்குள்ள கடைத் தெருக்கள் இந்தியர்களுக்காக இருக்கிறது இது கல்கத்தாவிற்கும் பொருந்தும் பிரிட்டிஷ் பேரரசின் பழைய தலைநகரமான கொல்கத்தாவில் ஐரோப்பிய பகுதிகள் அதாவது பார்க் தெரு எஸ்பிளனதே என்று சொல்லக்கூடிய இடங்கள் மிகுந்து இருந்தன இவை நகரத்தின் சில முக்கியமான ஐரோப்பிய பகுதிகளாக இருந்தன அதேசமயம் கல்கத்தாவில் நகரத்தின் வடக்கு நோக்கி இருக்கும் கடைத் தெருக்கள் அங்கே மிகுதியான அச்சு வேலைகள் நடைபெறுகின்றன ஆகவே உண்மையில் இதுபோன்ற பல்வேறு வகையான நிலங்கள் விழாக்கள் சமுதாய பழக்கங்கள் மூலம் எவ்வாறு இந்தியர்கள் ஐரோப்பியர்கள் உடன் பழகினார்கள் அல்லது ஐரோப்பியர்களை எதிர்கொண்டார்கள் என்பதைப்பற்றிய உணர்வை நமக்கு அளிக்கிறது எனினும் எந்த ஒரு விதமான மேலாதிக்கமும் அதனுடைய எதிர்ப்பை உருவாக்குகிறது மற்றும் முந்தைய எதிர்ப்பு உண்மையான அரசியல் தேசிய இயக்கம் வருவதற்கு முன் மேலாதிக்கத்திற்கு முந்தைய எதிர்ப்பு வெவ்வேறு வடிவத்தில் நிகழ்ந்தது ஒன்று படைப்பு மீண்டும் இலக்கியம் எழுதுதல் நான் கூறியதுபோல இலக்கியம் ஒரு வழியில் புதிய உலகத்தை செய்வதற்கு இலக்கிய கலை நம் மனதை அனுமதிக்கிறது ஆகவே காலனித்துவம் இதனை மேலாதிக்கம் உருவாக்குவதற்கு பயன்படுத்துமே ஆனால் இலக்கியம் அந்த மேலாதிக்கத்தை கேள்வி கேட்பதற்காகவும் உருவாக்கப்படலாம் பிறகு இந்தியர்களும் ஐரோப்பிய கல்வி ஆதிக்க வரம்பிற்கு வெளியே கல்வி நிறுவனங்களை ஏற்படுத்த முயன்றனர் இதற்கு இருவேறு கருத்துக்கள் இருந்தன ஒன்று சமூக திருத்தம் இந்திய சமூக விதிகளை வழக்கங்களை புதுமையாக்க முயற்சி செய்து கொண்டிருந்தனர் சாதியை ஒழிப்பது விதவை மறுமண சட்டம் ஆகியவை இருந்தன இவைகள் குறிப்பிட்ட சட்டங்களாகும் சமூக செயல்பாடுகள் ஆகவும் இருந்தன காலனித்துவம் உருவாகிக்கொண்டிருக்கும் சமூக சூழலுக்கு நிகராக மதத்தை மாற்றி அமைப்பதற்கும் புதுப்பிப்பதற்கும் பல முக்கியமான மத இயக்கங்களும் முனைந்தன மற்றொருபுறம் கலாச்சார பழமைவாதம் பதில்களும் இருந்தன ஒருவகையான கலாச்சார தேசியம் வடிவமைக்கப்பட்டது அதாவது ஐரோப்பியா ஆட்சியாளர்களின் தலையீட்டில் இருந்து குறிப்பிட்ட வழக்கங்களை பாதுகாக்க முயன்று கொண்டிருந்தது எடுத்துக்காட்டாக மிக முக்கியமான வழிகளில் ஒன்றாக பெண்களை கட்டுப்பாட்டிற்குள் வைத்திருப்பது இருந்தது நிறைய மக்கள் இந்தியர்கள் பெண்கல்விக்கு எதிராக இருந்தனர் ஏனென்றால் அவர்கள் பெண்களை பாதுகாக்க வேண்டும் என்று கருதியது கலாச்சாரம் மற்றும் கலாச்சார இடத்தோடு அடையாளப்படுத்தப்பட்டது மற்றும் இந்திய பெண்கள் சமுதாயம் எவ்வாறு நடத்தப்பட வேண்டும் என்பதற்குள் காலனியர்கள் எந்தவிதமான ஈடுபாடும் காட்டுவதை அவர்கள் விரும்பவில்லை ஆகவே இது ஒரு எடுத்துக்காட்டு ஆகும் வேறு வகையான எடுத்துக்காட்டுகளும் இருந்தன எடுத்துக்காட்டாக உணவு பழக்கவழக்கங்கள் ஆடை உடுத்திக் கொள்ளும் வடிவத்தில் இருந்தன எனவே கலாச்சார துவம் இன்னொரு முக்கிய அம்சமாகும் ஒருவர் காலனித்துவத்தை பற்றி ஒரு முழு பாடத்திட்டத்தை படிக்கலாம் இந்த விவகாரங்கள் சிலவற்றைப் பார்த்து உங்களில் சிலர் ஆர்வமாக இருக்கலாம் என்று நம்புகிறோம் இந்த கலந்துரையாடல் பின்வருவானவற்றிற்கு நம்மை மேலும் தயார்படுத்தும் அச்சு வருவது பற்றிய மேலும் கலந்துரையாடல் மற்றும் காலனித்துவத்துடன் கற்றுக்கொள்வதிலும் கற்றலில் அச்சு உண்மையில் வகித்த பங்கு பற்றியும்ஆனால் காலனித்துவத்தை எதிர்ப்பது அதன் சில தாக்கங்கள் என்ன இந்தியாவில் பணிகள் மற்றும் அச்சு வளர்ச்சியை உன்னிப்பாகக் கவனிப்பதன் மூலம் நாம் புரிந்து கொள்ள முடியும்